எனவே டைரக்ட்ரி இல் செய்யக்கூடிய செயல்பாடு என்பது செயல்பாடு ஒரு கோப்பகத்தில் ஒரு கோப்பைத் தேடுகிறோம் அது ஒரு செயல்பாடு ஒரு கோப்பை உருவாக்குகிறோம் எனவே ஒரு கோப்பை உருவாக்கும்போது இந்த கோப்பு உருவாக்கப்பட்ட கோப்பகத்தில் நுழைவு செய்யப்பட வேண்டும் இதேபோல் ஒரு கோப்பை நீக்கும்போது டைரக்ட்ரி உள்ளீடு நீக்கப்பட வேண்டும் கோப்பகத்தின் பட்டியலைப் பெற விரும்பலாம் இதனால் இந்த கோப்பகத்தில் உள்ள அனைத்து கோப்பகங்களையும் காண்பிக்கும் சில நேரங்களில் ஒரு கோப்பின் மறுபெயரிட விரும்புகிறோம் எனவே கோப்பின் மறுபெயரிட்டால் டைரக்ட்ரி உள்ளீடு மாறும் மேலும் நீங்கள் கோப்பு முறைமையை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள் எனவே ஒரு கோப்பகத்திற்குள் இருக்கும் அனைத்து துணை அடைவுகளிலும் அந்த வழியிலும் சென்றால் எனவே இவை கோப்பகத்தில் செய்யப்படும் செயல்பாடுகள் எனவே இந்த டைரக்ட்ரி ஸ்ட்ரக்சர் எவ்வாறு ஒழுங்கமைப்பது திறனைப் பெறுவதற்கு அடைவு தர்க்கரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் கோப்பை விரைவாக கண்டுபிடித்து பயனர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று பெயரிடுவது இரண்டு பயனர்கள் வெவ்வேறு கோப்புகளுக்கு ஒரே பெயரைக் கொண்டிருக்கலாம் எனவே அதே கோப்பகத்தில் இருந்தால் குழப்பத்தை உருவாக்கும் அவை இரண்டு வெவ்வேறு கோப்பகங்களில் இருந்தால் அவற்றை வசதியாக கண்டுபிடித்து பிரிக்கலாம் ஒரே கோப்பில் நிச்சயமாக பல வேறுபட்ட பெயர்கள் இருக்கக்கூடும் வெவ்வேறு பயனர்களிடமிருந்து அவை ஒரே கோப்பைக் குறிக்கலாம் ஆனால் அவை கோப்புகளுக்கு வெவ்வேறு பெயர்களைக் கொடுக்கின்றன அதனால் அவை சாத்தியமாகவும் இருக்க வேண்டும் எனவே ஒரே பெயரில் கொடுக்கப்பட்ட இரண்டு கோப்புகள் மற்றும் இரண்டு வெவ்வேறு பெயர்களைக் கொண்ட ஒரே கோப்பு போன்ற இரு வழிகளையும் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் தொகுத்தல் இது பண்புகளின் அடிப்படையில் கோப்புகளின் தர்க்கரீதியான தொகுத்தல் ஆகும் எடுத்துக்காட்டாக எல்லா வகையான ஜாவா புரோகிராம்களும் எல்லா கேம்களும் சில வடிவங்களில் சில பட்டியல்களாக தொகுக்க விரும்பலாம் எனவே ஒற்றை நிலை டைரக்ட்ரி சிந்திக்கக்கூடிய எளிய அமைப்பு இது கணினியில் உள்ள அனைத்து கோப்புகளின் பட்டியலையும் எல்லா பயனர்களும் பின்னர் ஒவ்வொரு நுழைவுக்கும் ஒன்றுமில்லை ஆனால் அதனுடன் தொடர்புடைய சுட்டிக்காட்டி உள்ளது எனவே இது ஒற்றை நிலை அடைவு சிக்கல் என்னவென்றால் பெயரிடும் சிக்கல் உள்ளது ஏனென்றால் டேட்டா போன்ற அதே பெயருடன் மற்றொரு கோப்பை கொண்டிருக்க முடியாது ஏனெனில் ஏற்கனவே டேட்டா என்று ஒரு கோப்பு உள்ளது எனவே பெயரிடும் சிக்கல் உள்ளது குழும சிக்கலும் உள்ளது ஏனென்றால் C ப்ரோக்ராம் எந்த கோப்புகள் என்று என்னால் மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் எல்லாம் ஒரே அடைவு கட்டமைப்பில் இருப்பதால் அது சாத்தியமில்லை எனவே இரண்டு நிலை கோப்பகத்தைக் கொண்டிருக்கலாம் இரண்டு பயனர்களின் கோப்பகத்தில் ஒவ்வொரு பயனருக்கும் கணினி மேல் மட்டத்தில் இருக்கலாம் ஒரு துணை அடைவை உருவாக்குகிறோம் எனவே பயனர் 1 பயனர் 2 பயனர் 3 பயனர் 4 இந்த நான்கு உள்ளீடுகளும் முதன்மை நிலை அடைவு அல்லது முதன்மை கோப்பு அடைவில் உள்ளன மேலும் பயனர் 1 க்கான பயனர் கோப்பு கோப்பகத்தில் இருக்கலாம் இதேபோல் அங்கு பயனர் 2 இரண்டு கோப்புகள் உள்ளன இப்போது இந்த பெயர் பல இடங்களில் மீண்டும் வருவதை காண்கிறீர்கள் எல்லா பயனர்களுக்கும் அவர்கள் ஒரு கோப்பு கிடைத்துள்ளனர் ஆனால் பிசிகல் கோப்புகள் அனைத்தும் வேறுபட்டவை எனவே அவை ஒரே கோப்பு அல்ல இந்த படிநிலை கட்டமைப்பை பெற்றவுடன் வெவ்வேறு பயனர்களால் வழங்கப்பட்ட வெவ்வேறு கோப்புகளுக்கு ஒரே பெயரைக் கொண்டிருக்கலாம் மேலும் ஒரு குறிப்பிட்ட கோப்புகளைப் பெறுவதற்கு எங்களால் முடியும் பாதையின் பெயரைப் பற்றி பேசலாம் எடுத்துக்காட்டாக இந்த பயனர் 1 ஸ்லாஷைப் பெறுவதற்கு இந்த கோப்பை உண்மையில் குறிக்கும் அதேபோல் பயனர் 2 ஸ்லாஷ் ஒரு இரண்டாவது கோப்பைக் குறிக்கிறது எனவே வெவ்வேறு பயனர்களுக்கு ஒரே கோப்பு பெயரைக் கொண்டிருக்கலாம் தேடல் திறமையாகிறது ஏனெனில் பாதையின் பெயர் மேலே இருந்து கொடுக்கப்பட்டவுடன் அந்த பாதை பெயரைக் கொண்டு குறிப்பிட்ட நுழைவுக்கு வரலாம் பின்னர் எந்த குழுவாக்க திறனும் இல்லை மீண்டும் கோப்புகளை அவற்றின் வகைகளின்படி தொகுக்க முடியாது அதனால் அது சாத்தியமில்லை ஆனால் எப்படியிருந்தாலும் இது அந்த ஒற்றை நிலை வரிசைமுறையை விட மிகச் சிறந்தது ஒரு மர கட்டமைக்கப்பட்ட கோப்பகத்தையும் வைத்திருக்கலாம் எனவே இரண்டு நிலைகளுக்குப் பதிலாக பல நிலைகளைக் கொண்டிருக்க முடியும் எந்த மட்டத்திலும் எங்களிடம் எளிய கோப்பு இருக்க முடியும் அல்லது உங்களைப் போன்ற ஒரு துணை அடைவைக் கொண்டிருக்கலாம் இந்த அடைவு எழுத்துப்பிழையின் கீழ் இரண்டு கோப்புகள் stat மற்றும் dist கிடைத்துள்ளன மற்றொரு அடைவு அஞ்சல் உள்ளது எனவே இந்த அஞ்சலின் கீழ் இந்த நான்கு உள்ளீடுகளையும் இந்த எக்ஸ்ப் ஒரு கோப்பு என்று கூறியுள்ளோம் எனவே இந்த வழியில் இந்த மர கட்டமைக்கப்பட்ட அமைப்பை வைத்திருக்க முடியும் பல நிலைகள் உள்ளன மற்றும் மர கட்டமைப்பில் ஒவ்வொரு நுழைவிலும் இது மற்றொரு கோப்பகமாக இருக்கலாம் அல்லது இது ஒரு எளிய கோப்பாக இருக்கலாம் எனவே இரண்டும் சாத்தியமாகும் இந்த மரக் கட்டமைப்பு அடைவு எந்தவொரு இயக்க முறைமையிலும் உள்ள பொதுவான ஒன்றாகும் இது இந்த விஷயத்தைக் கண்டறிய உதவுகிறது எனவே மரம் கட்டமைக்கப்பட்ட கோப்பகங்கள் அவை தேடுவதற்கு திறமையானவை தொகுக்கும் திறனைப் பெற்றுள்ளோம் ஏனென்றால் எல்லா நிரல்களும் இந்த ப்ரோ துணை அடைவின் கீழ் வைக்கப்படலாம் எல்லா சோதனைகளும் சோதனை துணை அடைவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன எனவே அதைப் போலவே அவற்றை தனி துணை அடைவின் கீழ் வைத்திருக்க முடியும் எனவே தொகுக்கும் திறனை பெற்றுள்ளோம் தற்போதைய அடைவு அல்லது பணிபுரியும் அடைவு கருத்து எங்களுக்கு கிடைத்துள்ளது தற்போதைய கோப்பகத்தை சி டி போன்ற கட்டளையால் மாற்றலாம் பல இயக்க முறைமை மாற்ற கோப்பகத்திற்கான சி டி கட்டளையை ஏற்றுக் கொள்ளும் மேலும் மாற்ற விரும்பும் நேரடி கோப்பகத்திற்கான பாதையை குறிப்பிடலாம் எனவே இந்த ஸ்லாஷ் ஸ்பெல் ஸ்லாஷ் மெயில் ஸ்லாஷ் ப்ரோக் எனவே இது ப்ரோக்கிற்கு அழைத்துச் செல்லும் இது ஒரு எழுத்துப்பிழை அஞ்சல் மற்றும் பின்னர் இந்த ப்ரோக்கைத் தொடங்குகிறது இது எல்லா கோப்புகளையும் நகரத்தில் பட்டியலிடும் எனவே இந்த கோப்பு பட்டியல்களை அங்கு தட்டச்சு செய்யும் எதுவாக இருந்தாலும் இந்த கோப்பு அச்சிடப்படும் உள்ளடக்கம் அச்சிடப்படும் பட்டியல் தட்டச்சு செய்க பட்டியல் கோப்பு அது தற்போதைய கோப்பகத்தில் தேடும் முழுமையான பாதையையும் உறவினர் பாதையையும் கொண்டிருக்கலாம் முழுமையான பாதை என்பது கோப்பு முறைமையின் தொடக்கத்திலிருந்து முழு பாதையையும் குறிப்பிடுவதைப் போன்றது ஆனால் தற்போது நேரடியாக எழுத்துப்பிழை என்று கருதுகிறோம் எனவே சி யைப் போல வெறுமனே எழுதினால் சி டி மெயில் ஸ்லாஷ் ப்ரோக் போல எழுதினால் தற்போது எழுத்துப்பிழை அடைவில் இருக்கிறோம் என்று கருதி இதை இவ்வாறு எழுதலாம் அதனால் தற்போதைய கோப்பகத்தைப் பொறுத்தவரை பாதையைப் பற்றி பேசுகிறோம் எனவே இந்த வழியில் இந்த உறவினர் பாதையும் கிடைத்துள்ளது எனவே முழுமையான பாதையை வைத்திருக்க முடியும் கோப்பு பெயரைக் குறிப்பிடுவதற்கான உறவினர் பாதையை கொண்டிருக்கலாம் எனவே ஒரு புதிய கோப்பை உருவாக்குவது தற்போதைய கோப்பகத்தில் செய்யப்படுகிறது மற்றும் ஒரு கோப்பை நீக்குகிறது யூனிக்ஸ் இது கமன்ட் rm மற்ற இயக்க முறைமைக்கு இது வித்தியாசமாக இருக்கும் இதேபோல் mkdir போன்ற கமன்ட்களைப் பயன்படுத்தி புதிய துணை அடைவை உருவாக்கலாம் எனவே மீண்டும் இந்த சரியான கமன்ட்களை இயக்க முறைமையில் இருந்து மாறுபடலாம் இப்போது சில நேரங்களில் சில வரைபட வகை கோப்பகத்தைப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் சில கோப்புகளை பல கோப்பகங்களில் பகிர வேண்டும் இங்கே இந்த குறிப்பிட்ட கோப்பைப் பார்க்கிறீர்கள் எனவே இது இந்த பகுதியிலிருந்தும் பகிரப்படுகிறது எனவே அமைப்பைப் பற்றிய சிறந்த பார்வையைப் பெற இது தேவைப்படுகிறது இதனால் ஒரு பயனராக எழுத்துப்பிழையிலிருந்து வரும்போது இந்த கோப்பு எண்ணிக்கையையும் இந்த அடைவு சொற்களையும் இந்த கோப்பு பட்டியலையும் பெற்றுள்ளீர்கள் என்பதைக் காணலாம் மறுபுறம் இந்த அகராதி மூலம் வரும்போது இந்த கோப்பு எண்ணிக்கையும் பின்னர் கோப்பகங்களும் கிடைத்திருப்பதைக் காணலாம் மேலும் இங்கிருந்து இந்த w மற்றும் இங்கிருந்து வரும் சொற்கள் ஒரே கோப்பகத்தை சுட்டிக்காட்டுகின்றன எனவே இதன் விளைவாக இந்த பாதையிலிருந்து இந்த நிலைக்கு வரலாம் எனவே இது உண்மையில் கோப்பு அமைப்பைப் பற்றிய சிறந்த பார்வையைத் தருகிறது ஆனால் நிச்சயமாக இது கடினம் ஏனென்றால் நீக்குதல் என்று சொன்னால் தற்போது இந்த பாதையில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த w ஐ நீக்குகிறீர்கள் எனவே இந்த w ஐ நீக்குகிறீர்கள் என்றால் இந்த இணைப்பை நீக்கக்கூடாது இந்த இணைப்பு மட்டுமே செல்ல வேண்டும் பகிர்ந்த துணை அடைவுகள் மற்றும் கோப்பை நம்மிடம் வைத்திருக்க முடியும் இதனால் அசைக்ளிக் வரைபட கோப்பகத்தில் பகிர்வு எளிதாக்குகிறது ஆனால் நிச்சயமாக சில கோப்புகளைப் பெறக்கூடும் இணைப்பு போனவுடன் பகிரப்பட்ட கோப்பு நீக்கப்படக்கூடாது எனவே கோப்புகள் அல்லது துணை அடைவுகளுக்கு இரண்டு வெவ்வேறு பெயர்கள் அல்லது மாற்றுப்பெயர்கள் உள்ளன ஒரே ஒரு உண்மையான கோப்பு மட்டுமே உள்ளது ஒரு நபர் செய்த எந்த மாற்றமும் உடனடியாக மற்றவருக்குத் தெரியும் பகிரப்பட்ட கோப்புகள் மற்றும் துணை அடைவுகளை எவ்வாறு செயல்படுத்துகிறோம் பகிரப்பட்ட கட்டமைப்புகளை சுட்டிக்காட்டும் ஒவ்வொரு துணை அடைவுகளிலும் பகிரப்பட்ட கோப்பு அல்லது துணை அடைவு பற்றிய ஐனோட் தகவலை நகல் செய்யலாம் ஐனோட் கட்டமைப்பை நகலெடுக்க முடியும் கோப்பைப் பற்றி சில தகவல்கள் மாறினால் அது பல இடங்களில் புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவே ஒரு ஐனோட் நகலெடுக்கப்பட்டது அவை ஒரு கோப்பை மாற்றினால் அவை மாற்றப்பட வேண்டிய அனைத்து இடங்களும் இணைப்பான புதிய அடைவு நுழைவு வகையை வைத்திருங்கள் எனவே லினக்ஸ் மற்றும் இந்த இயக்க முறைமைகளைப் பார்த்தால் இந்த கோப்பு வகை இணைப்பை காண்பீர்கள் இது இயற்பியல் கோப்பு அல்ல ஆனால் அது உண்மையில் உண்மையான கோப்பிற்கான இணைப்பு சாளரங்கள் போன்ற பிற இயக்க முறைமைகளும் இந்த அம்சத்தைப் பெற்றுள்ளன எனவே இந்த இணைப்புக் கோப்பைப் பெற்றோம் எனவே ஒரு கோப்பை நீக்கும் போதெல்லாம் அந்த கோப்பில் இணைப்புகள் இருந்தால் உண்மையான கோப்பு அல்ல இணைப்பு மட்டுமே நீக்கப்படும் எனவே அந்த வழியில் அது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு இணைப்பு ஒரு முழுமையான அல்லது தொடர்புடைய பாதை பெயராக செயல்படுத்தப்படலாம் எனவே இது கோப்பிற்கான முழுமையான மற்றும் உறவினர் பாதைப் பெயரைப் போலவே உள்ளது எனவே இணைப்புகளுக்கு இந்த முழுமையான மற்றும் உறவினர் பாதை பெயரையும் கொண்டிருக்கலாம் ஒரு கோப்பைப் பற்றிய குறிப்பு செய்யப்படும்போது அடைவு தேடப்படும் அடைவு நிறுவனம் ஒரு இணைப்பாகக் குறிக்கப்பட்டால் உண்மையான கோப்பின் பெயர் இணைப்புத் தகவலில் சேர்க்கப்பட்டுள்ளது உண்மையான கோப்பைக் கண்டுபிடிக்க அந்த பாதை பெயரைப் பயன்படுத்தி இணைப்பைத் தீர்க்கிறோம் ஒரு இணைப்பு என்று கண்டறியப்பட்டவுடன் உண்மையான கோப்பு பெயரைக் கண்டுபிடிப்போம் பின்னர் தேடல் உண்மையான கோப்பு பெயருடன் தொடங்குகிறது எனவே அடைவு உள்ளீட்டில் இணைப்புகள் அவற்றின் வடிவமைப்பால் எளிதாக அடையாளம் காணப்படுகின்றன எனவே வகைகளை ஆதரிக்கும் கணினியில் ஒரு சிறப்பு வகையை வைத்திருப்பதன் மூலமும் மறைமுக சுட்டிகள் மூலமாகவும் திறம்பட வகை பெயரில் சில சிறப்பு எழுத்துக்கள் உள்ளன அசைக்ளிக் கட்டமைப்பைப் பாதுகாக்க அடைவு மரங்களை கடந்து செல்லும்போது இயக்க முறைமை இந்த இணைப்புகளை புறக்கணிக்கிறது எனவே முழு மரத்தையும் கடந்து சென்றால் இந்த வகை இணைப்புகள் கிடைத்திருந்தால் இந்த இணைப்புகள் தவிர்க்கப்படுகின்றன ஏனென்றால் அதே விஷயம் மீண்டும் செய்யப்படும் எனவே அவை முழு கோப்பு முறைமையின் பட்டியலுக்காக தவிர்க்கப்படுகின்றன ஒரு கோப்பை நீக்க விரும்பினால் இந்த கோப்பகத்தின் கீழ் உள்ளது என்று கூறுங்கள் எனவே எண்ணிக்கையை கணக்கிடுங்கள் இந்த கோப்பு நீக்கப்பட்டது எனவே இயற்கையாகவே தொங்கும் சுட்டிகள் வரும் தீர்வு என்பது சில பின் சுட்டிகள் வைத்திருப்பதால் அனைத்து சுட்டிகளையும் நீக்க முடியும் எனவே மாறி அளவு பதிவுகள் என்பது ஒரு சிக்கல் மற்றும் டெய்ஸி செயின் அமைப்பைப் பயன்படுத்தி பின் சுட்டிகள் இது அடிப்படையில் செய்ய முயற்சிப்பது என்னவென்றால் இதுபோன்ற எத்தனை சுட்டிகள் உள்ளன என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் அந்த எண்ணிக்கை பூஜ்ஜியமாக மாறும்போது கோப்பு மட்டுமே நீக்கப்படும் இல்லையெனில் இந்த கோப்பை நீக்கினால் இந்த பக்கத்தில் இருந்து அது நீக்கப்படும் இந்த பக்கத்திலிருந்து இந்த பாய்ன்டெர் ஒரு தொங்கும் பாய்ன்டெர் ஆகிறது எனவே பாய்ன்டெர் திரும்பப் பெற்றிருந்தால் எல்லா பாய்ன்டெர்களையும் நீக்க முடியும் இதை விரும்புவதற்கான கோப்பில் இருந்து ஒரு பாய்ன்டெர் இருந்தால் இந்த இணைப்பை இந்த கோப்பு நீக்கியவுடன் இந்த பின் பாய்ன்டெர் வழியாக சென்று நகல் உள்ளீடுகள் என்ன என்பதைக் கண்டுபிடித்து அந்த நகல்களில் உள்ளீடுகளும் நீக்க வேண்டும் ஆனால் இயற்கையாகவே இந்த அளவு மாறுபடும் எனவே இதை டெய்சி செயின் கட்டமைப்பாகப் பயன்படுத்தலாம் அது குறுக்கீடு செயலாக்கத்திற்காக அதற்குள் செல்லக்கூடாது ஏனெனில் அது மிகவும் சிக்கலானதாக இருக்கும் மேலும் பொதுவான க்ராப் டைரக்ட்ரி ஸ்ட்ரக்சர் கொண்டிருக்கலாம் சுழற்சி ஸ்ட்ரக்சர்களை வைத்திருக்க முடியும் இந்த avi புத்தகம் aviயை சுட்டிக்காட்டுகிறது பின்னர் இந்த avi இந்த புத்தகத்தை சுட்டிக்காட்டுகிறது இதனால் ஒரு சுழற்சி அமைப்பு கிடைத்தது எனவே இது நாம் பின்பற்றுகிறோமா இல்லையா என்பது மிகவும் பொதுவான வடிவமாகும் இது டைரக்ட்ரி ஸ்ட்ரக்சர்ற்கான மிகவும் பொதுவான வரைபடமாகும் எனவே இது பின்பற்றப்படாது ஏனென்றால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கிறது என்றால் இந்த அசைக்ளிக் க்ராப் ஸ்ட்ரக்சற்குச் சென்று அந்த இடத்தில் இந்த அடைவு அமைப்பு இது அசைக்ளிக் க்ராப் ஸ்ட்ரக்சற்கு பயன்படுத்துகிறது இது சுழற்சி வரைபடத்திற்கு மட்டும் செல்லாது எனவே சுழற்சிகள் இல்லை என்று எவ்வாறு உத்தரவாதம் அளிக்கிறோம் எனவே துணை கோப்பகங்கள் அல்ல கோப்புக்கான இணைப்புகளை மட்டுமே அனுமதிக்க முடியும் இது முந்தைய விஷயத்தைப் போலவே ஒரு சாத்தியமாகும் இதிலிருந்து ஒரு துணை அடைவை சுட்டிக்காட்டுகிறோம் அதனால் அது ஒரு சிக்கலாக இருந்தது எனவே அது அனுமதிக்கப்படாவிட்டால் ஒரு சுழற்சியைத் தவிர்க்கலாம் அல்லது சில கார்பேஜ் கலெக்சன் செய்ய முடியும் அது நீக்கப்பட்டுவிட்டது பின்னர் சிறிது நேரம் கழித்து அவை அனைத்தும் செல்லுபடியாகும் என்பதைக் காண எல்லா சுட்டிகளையும் சரிபார்க்கிறோம் ஏதாவது செல்லுபடியாகாது எனில் அந்த சுட்டிக்காட்டினை அகற்றலாம் இதன் மூலம் சில கார்பேஜ் கலெக்சன் மற்றும் அடைவு கட்டமைப்பை சரிசெய்யலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய இணைப்பு சேர்க்கப்படும் போது அது இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்க சுழற்சி கண்டறிதல் வழிமுறையைப் பயன்படுத்தவும் எனவே இது மிகவும் விலையுயர்ந்த செயல்பாடு என்று சொல்ல வேண்டும் ஆனால் உண்மையில் இந்த பொது வரைபட அடைவு கட்டமைப்பை தேடுகிறீர்களானால் இதை இப்படி செய்ய வேண்டும் பின்னர் பாதுகாப்பை வழங்க கோப்பு உரிமையாளர் அல்லது உருவாக்கியவர் கட்டுப்படுத்த முடியும் கோப்பின் உள்ளடக்கத்தைப் படிக்க விரும்பலாம் எழுத்தின் போது கோப்பை மாற்ற விரும்பலாம் ஒரு கோப்பை இயக்க விரும்பலாம் நடந்த கோப்பின் முடிவில் ஏதாவது எழுத விரும்பலாம் கோப்பை நீக்க விரும்பலாம் அல்லது குறிப்பாக அடைவு கோப்புகளின் உள்ளடக்கத்தை பட்டியலிட விரும்பலாம் எனவே அதன் உள்ளடக்கத்தை பட்டியலிடுங்கள் எனவே இவை பொதுவான கோப்புகள் மற்றும் அடைவு கோப்புகள் இரண்டையும் கருத்தில் கொண்டு ஒரு கோப்பிற்கான பல்வேறு வகையான அணுகல்கள் ஒரு குறிப்பிட்ட கோப்பு அல்லது கோப்பகத்திற்கான இந்த அணுகல்களில் தனிப்பட்ட பயனர்களுக்கு என்ன அணுகல்கள் உள்ளன என்பதற்கு பதிலளிக்க வேண்டும் இந்த அணுகலை வெவ்வேறு குழுக்களாகப் பிரித்தால் அணுகல் முறை ஒரு வாசிப்பு எழுதுதல் மற்றும் செயல்படுத்துதல் உள்ளது எனவே இவை மூன்று வெவ்வேறு முறைகள் இதன் மூலம் ஒரு கோப்பை அணுக முடியும் குறிப்பாக யூனிக்ஸ் அல்லது லினக்ஸ் இயக்க முறைமையில் மூன்று வகுப்பு பயனர்கள் உள்ளனர் எனவே இந்த பயனர்கள் உரிமையாளர் குழு மற்றும் பொது என மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர் உரிமையாளர் உண்மையில் கோப்பை உருவாக்கியவர் அவர் கோப்பை சொந்தமாக வைத்திருக்கிறார் பின்னர் அந்த உரிமையாளருடன் நெருக்கமாக இருப்பவர்கள் இருக்கலாம் எனவே ஒரு மேம்பாட்டுக் குழுவாக இருக்கலாம் மேலும் ஒரு குழுவை உருவாக்க முடியும் அதற்கு வெளியே மற்ற அனைவருக்கும் வெவ்வேறு வகை மக்களுக்கு வெவ்வேறு வகையான அணுகல் உரிமைகளை அமைக்க விரும்பலாம் எனவே ஒவ்வொரு கோப்பு மற்றும் துணை அடைவு மூலம் ஒன்பது பாதுகாப்பு பிட்களை உரிமையாளருக்கு மூன்று பிட்கள் குழுவிற்கு மூன்று பிட்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மூன்று பிட்கள் வைத்திருக்கலாம் எனவே உரிமையாளர் அணுகல் அவை யூனிக்ஸ் இயக்க முறைமையில் RWX பிட்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆகையால் மூன்று பிட்கள் ஆக்டல் எண் 7 ஆக இருந்தால் இந்த பிட்கள் அனைத்தும் 111 ஆகும் எனவே 6 ஆக்டல் எண் 110 ஆகும் எனவே இது அவ்வாறுதான் உரிமையாளருக்கு எழுதுங்கள் அனுமதிகளை இயக்கவும் அனைத்து பிட்களும் 1 ஆகையால் ஆக்டல் எண் 7 குழுவாக படிக்கவும் எழுதவும் மட்டுமே கொடுக்க விரும்புகிறேன் ஆனால் இயக்க அனுமதி இல்லை எனவே அந்த வழியில் அனுமதி 6 ஆகிறது இயக்க அனுமதியை மட்டுமே எழுத விரும்புகிறேன் அது எழுதும் அனுமதியைப் படிக்கவில்லை அதனால் அது 1 ஆகிறது ஆகவே உரிமையாளருக்கு 7 குழுவுக்கு 6 மற்றும் பொது மக்களுக்கு 1 மற்றும் அந்த வழியில் கொடுக்கிறேன் அணுகல் பிட்களை அமைக்க முடியும் ஒரு குழுவை உருவாக்க எடுத்துக்காட்டாக G என்ற பெயரில் ஒரு புதிய குழுவை உருவாக்க கணினி மேலாளரைக் கேட்கலாம் மேலும் சிலவற்றைச் சேர்த்து சில பயனர்களை குழுவில் சேர்க்கலாம் ஜூடி மற்றும் மார்க் என்ற இரண்டு பயனர்களைப் பெற்றிருக்கலாம் எனவே அவர்கள் குழு G என்று சொல்ல சேர்க்கப்படுவார்கள் ஒரு குறிப்பிட்ட கோப்பிற்கு விளையாட்டு என்று சொல்லுங்கள் பொருத்தமான அணுகலை வரையறுக்கவும் எனவே ஒரு குழு G ஐ ஒரு கோப்பில் இணைக்கவும் எனவே chgrp கட்டளைகளால் இந்த கருத்துக்கள் அனைத்தும் லினக்ஸ் இயக்க முறைமையிலிருந்து எடுக்கப்பட்டவை குழு Gவிளையாட்டுகளை மாற்றவும் விளையாட்டு கோப்பிற்கு இது ஒரு குழு ஐடி G என மாற்றப்படுகிறது எனவே இந்த G இந்த கோப்பின் குழுவாக மாறுகிறது இப்போது இந்த கட்டளை மூலம் chmod இது போன்ற பாதுகாப்பு பிட்களை அமைக்கலாம் எனவே chmod கட்டளை மாற்றம் முறை எனவே 761 7 விளக்கும் போது இது ஒரு ஆக்டல் எண் உரிமையாளருக்கு படிக்க எழுத செயல்படுத்த அனுமதி குழுவுக்கு மட்டுமே படிக்க மற்றும் எழுத அனுமதி கிடைத்துள்ளது மேலும் இந்த chmod கட்டளை மூலம் பொதுமக்களுக்கு மட்டுமே அனுமதி இயக்கத்தை பெற்றுள்ளது ஒரு அடைவு பட்டியல் அல்லது யூனிக்ஸ் இயக்க முறைமையைப் பார்த்தால் முதல் சில பிட்கள் கணினியின் பயனர்களுக்கான வாசிப்பு எழுதுதல் அனுமதிகளை செயல்படுத்துதல் ஆகியவற்றை அடையாளம் காண்கின்றன இங்கே ஒரு கோடு மற்றும் வேறு சில உள்ளீடுகளுக்கு வைக்கப்பட்டுள்ள முதல் பிட் நுழைவு ஒரு சாதாரண கோப்பு அல்லது கோப்பகமா என்பதை d க்கு சமம் பிட் d ஆக காட்டப்பட்டால் இது ஒரு அடைவு பட்டியல் அடைவு கோப்பு மற்றும் அது ஒரு கோடு எனக் காட்டப்பட்டால் இது ஒரு சாதாரண கோப்பு இப்போது rw கோடு எல்லா வகையான கோப்புகளுக்கும் படிக்க எழுத அனுமதிக்கும் எனவே உரிமையாளருக்கு படிக்க எழுத அனுமதி மட்டுமே கிடைத்துள்ளது கோப்பு இயங்காது ஏனெனில் இது ஒரு போஸ்ட்ஸ்கிரிப்ட் கோப்பிலிருந்து டாட் பி எஸ் கோப்பிற்கு மாற்றம் செய்யப்படுகிறது ஏனெனில் போஸ்ட்ஸ்கிரிப்ட் கோப்பு இயக்க அனுமதி அமைக்கப்படவில்லை இது படிக்க மட்டுமே வாசிப்பு எழுதுதல் மற்றும் இது மற்றவர்களுக்கு பொதுவில் உள்ளது அடைவு கட்டமைப்பிற்காக படிக்க எழுத அனுமதியை இயக்க முடியும் அது கோப்பகத்தையும் பட்டியலிட அனுமதிக்கும் எனவே எடுத்துக்காட்டாக lib என்பது ஒரு துணை அடைவு lib என்பது குழு ppg மற்றும் குழு ஆசிரியர்களுக்கு சொந்தமான ஒரு துணை அடைவு ஆகும் இந்த lib ஐ ஒரு குழுவாக வைத்திருக்க முடியும் எனவே இந்த அடைவு பட்டியலை அப்படி வைத்திருக்க முடியும் விண்டோஸ் 7 அணுகல் கட்டுப்பாட்டு அமைப்பு அதற்கேற்ப கட்டுப்பாட்டை அமைக்க முடியும் இது ஒரு வரைகலை பயனர்களுக்கான இந்த அமைப்பை மாற்றலாம் அதன்படி அணுகல் கட்டுப்பாட்டைப் பெறலாம் இப்போது டிஸ்க் இடத்தை எவ்வாறு ஒதுக்குவது இது தனிப்பட்ட கோப்புகளுக்கு இடத்தை எவ்வாறு ஒதுக்குவது போன்ற மற்றொரு முக்கிய பிரச்சினை ஒரு வட்டு ஒரு நேரடி அணுகல் சாதனம் இதனால் கோப்புகளை செயல்படுத்துவதில் நெகிழ்வுத்தன்மை கிடைக்கிறது கோப்புகள் தொகுதிகளாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு தொகுதியும் ஒரு செக்டாரை ஆக்கிரமித்துள்ளன என்பதை அறிந்திருக்கிறோம் இப்போது அந்த தொகுதிகள் எங்கு அமைக்கப் போகின்றன இந்த கோப்புக்கு இடத்தை எவ்வாறு ஒதுக்குவது என்பது முக்கிய பிரச்சினை இதனால் டிஸ்க் இடம் திறம்பட பயன்படுத்தப்பட்டு கோப்புகளை விரைவாக அணுக முடியும் எனவே ஒன்று விண்வெளியின் திறமையான பயன்பாடு மற்றும் இரண்டாவது விஷயம் விரைவான அணுகல் எனவே ஒரு டிஸ்க்ல் உள்ள கோப்புகளுக்கு ஒரு டிஸ்க் இடத்தை ஒதுக்கக்கூடிய மூன்று முக்கிய முறைகள் உள்ளன ஒன்று தொடர்ச்சியான ஒதுக்கீடு பின்னர் இணைக்கப்பட்ட ஒதுக்கீடு மற்றும் குறியீட்டு ஒதுக்கீடு தொடர்ச்சியான ஒதுக்கீடு ஒவ்வொரு கோப்பும் தொடர்ச்சியான தொகுதிகளின் தொகுப்பைக் கொண்டுள்ளது எனவே செக்டார் 100 முதல் செக்டார் 150 வரை தொடங்கி இருக்கலாம் இந்த 51 செக்டார் அல்லது 51 பிளாக்கள் கோப்பினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கோப்பும் தொடர்ச்சியான தொகுதிகளின் தொகுப்பை ஆக்கிரமிக்கிறது எனவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சிறந்த செயல்திறன் ஏனெனில் கோப்பை தொடர்ச்சியாக அணுகினால் எல்லா தொகுதிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாகப் பெறுவது மிகவும் எளிதானது தொகுதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இருப்பிடம் மற்றும் நீளத்தைத் தொடங்குவது மட்டுமே தேவை சிக்கல்கள் கோப்பிற்கான இடத்தைக் கண்டுபிடிக்கும் இடம் ஒரு புதிய கோப்பு உருவாக்கப்பட்டால் அதற்கு 100 பிளாக்கள் தேவைப்பட்டால் டிஸ்க்ல் 100 தொடர்ச்சியான தொகுதிகளைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் அதனால் அது சிக்கலாக இருக்கலாம் கோப்பு அளவை அறிந்துகொள்வது கோப்பின் அதிகபட்ச அளவு என்னவாக இருக்க வேண்டும் அது கடினமாக இருக்கலாம் ஏனெனில் உருவாக்கும் நேரத்தில் அதிகபட்ச அளவு எது என்று எங்களுக்குத் தெரியாது எனவே இதன் விளைவாக அதற்கு சில மதிப்பிடப்பட்ட இடத்தைக் கொடுக்கிறோம் அந்த மதிப்பீடு மிக அதிகமாகவோ அல்லது மிகக் குறைவாகவோ இருப்பதைக் காணலாம் பின்னர் இது எக்ஸ்டர்னல் பிராக்மென்ட்டேஷனை உருவாகிறது ஏனெனில் சில தொகுதிகள் காலியாக விடப்படலாம் ஆனால் அந்த தொகுதிகள் பயன்படுத்த முடியாது அந்த துளைகளைப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் கோப்புகள் ஒதுக்கப்படுவதற்கு துளைகள் போதுமானதாக இல்லை முழு டிஸ்க் மிகவும் பிராக்மெண்டெட் மாறினால் எல்லா கோப்புகளையும் டிஸ்க்ன் ஒரு பக்கத்திற்குத் தள்ளி புதிய கோப்பை உருவாக்கக்கூடிய இடத்தை நோக்கி மற்றொரு இடத்தை உருவாக்க வேண்டும் எனவே சுருக்கத்திற்கு தேவை ஆஃப்லைன் முறைகள் இது ஆஃப்லைனில் இருந்தால் கணினி சிறிது நேரம் செயலிழந்துவிடும் எனவே நேரம் குறைவாக இருக்கும் அல்லது அது ஆன்லைனிலும் செய்யப்படலாம் ஆனால் ஆன்லைனில் முக்கியமானது அந்த நேரத்தில் கோப்புகளை அணுகும் செயல்முறைகள் எனவே அதைச் செய்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே தொடர்ச்சியான ஒதுக்கீடு கோப்புகளை மேப்பிங் செய்வது தர்க்கரீதியானவையிலிருந்து பிசிகல் விஷயத்திற்கு மேப்பிங் செய்வது எளிதானது இந்த கோப்பு எண்ணிக்கை இது ஒதுக்கீட்டில் 0 இல் தொடங்கி அவற்றின் தொகுதி நீளம் 2 ஆக இருக்கும் இது கோப்பு எண்ணிக்கை பின்னர் tr அது 14 இல் தொடங்குகிறது மற்றும் நீளம் 3 ஆக இருக்கும் இது கோப்பு tr 14 15 மற்றும் 16 பின்னர் அஞ்சல் 19 இல் தொடங்குகிறது மற்றும் நீளம் 6 ஆகவும் இருக்கும் அணுக வேண்டிய இந்த தொகுதி தொடக்க முகவரி மற்றும் Q இந்த தொடக்கமாகும் தொகுதி முகவரியைக் கொடுக்கும் முகவரி தொடக்க முகவரி மற்றும் Q ஐத் தொடங்கவும் எனவே தொகுதிக்கு இடப்பெயர்ச்சி R ஆக உள்ளது இது தருக்க முகவரியானது இது Q மற்றும் R என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது Q என்பது தொகுதி எண் இந்த கோப்பகத்திலிருந்து தொடங்குகிறது என்று தெரியும் tr 14 இல் தொடங்குகிறது இந்த tr இல் 1 ஐ தடுக்கப் போகிறீர்கள் என்றால் இந்த 14 பிளஸ் 1 எனவே இது 15 தொகுதி வரும் மேலும் இந்த R என்பது தொகுதிகளுக்குள் இடப்பெயர்ச்சி ஆகும் 15 தொகுதிகளுக்குள் எந்த குறிப்பிட்ட இடத்தைப் பற்றி பேசுகிறோம் எனவே அந்த வகையில் கோப்புகளை அணுகுவதற்கு இந்த தொடர்ச்சியான ஒதுக்கீட்டைப் பயன்படுத்தலாம் பின்னர் அளவு அடிப்படையிலான அமைப்புகள் கிடைத்துள்ளன வெரிட்டாஸ் கோப்பு முறைமை போன்ற பல புதிய கோப்பு முறைமைகள் அவை மாற்றியமைக்கப்பட்ட தொடர்ச்சியான ஒதுக்கீடு இடத்தைப் பயன்படுத்துகின்றன இந்த கோப்பு முறைமைகள் டிஸ்க் தொகுதிகளை அளவு என அழைக்கப்படும் துகள்களில் ஒதுக்குகின்றன எனவே இருப்பிடங்களின் ஒரு பகுதி அல்லது தொகுதிகள் துண்டாக ஒதுக்கப்படுகின்றன ஒரு டிஸ்க் தொடர்ச்சியான தொகுதி மற்றும் கோப்பு ஒதுக்கீட்டிற்கு நீட்டிப்புகள் ஒதுக்கப்படுகின்றன ஒரு கோப்பு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நீட்டிப்புகளைக் கொண்டுள்ளது இங்குள்ள சிரமம் என்னவென்றால் இந்த தொடர்ச்சியான ஒதுக்கீட்டில் இந்த குறிப்பிட்ட கோப்பு tr என்று கூறுகிறது எனவே tr 16 இல் முடிந்ததும் இரண்டு தொகுதிகள் மட்டுமே உள்ளன எனவே மூன்று தொகுதிகளால் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றால் அவை ஒரு புதிய இடத்திற்கு நகலெடுக்கப்பட வேண்டும் இப்போது என்ன செய்ய முடியும் துகள்களின் அடிப்படையில் ஒதுக்குவோம் என்று சொல்லலாம் ஒரு பெரிய துண்டானது காணப்படுகிறது அங்கிருந்து அளவைக் கண்டுபிடிப்போம் எனவே ஒரு அளவின் முடிவில் அடுத்த அளவின் தொடக்கத்திற்கு இது ஒரு சுட்டிக்காட்டி இருக்கக்கூடும் எனவே அந்த வழியில் ஒரு கோப்பு பல நீட்டிப்புகளில் விநியோகிக்கப்படலாம் எனவே அந்த வகையில் ஒதுக்கீட்டைச் செய்வதற்கான சிறந்த வழியாகும் அதே நேரத்தில் தொடர்ச்சியான ஒதுக்கீட்டை விட இது சிறந்தது இந்த இட பயன்பாட்டின் அடிப்படையில் இது ஒரு சிறந்த வேலையைச் செய்கிறது அல்லது இணைக்கப்பட்ட ஒதுக்கீட்டில் ஒவ்வொரு தொகுதியிலும் அடுத்த தொகுதிக்கான சுட்டிக்காட்டி உள்ளது எனவே அது இணைக்கப்பட்ட ஒதுக்கீடாகும் எனவே எக்ஸ்டர்னல் பிராக்மென்ட்டேஷன் இல்லை ஏனெனில் ஒவ்வொரு தொகுதியிலும் அது அடுத்த தொகுதிக்கு ஒரு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இது புதிய தொகுதி தேவைப்படும்போது அழைக்கப்படுகிறது எனவே ஒரு புதிய தொகுதி தேவைப்படும்போதெல்லாம் அது ஒரு தொகுதியைப் பெற ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட் அமைப்பை அழைக்கும் மேலும் அந்தத் தொகுதியிலிருந்து அது எந்த நுழைவுக்குச் செல்ல வேண்டும் என்று சொல்ல முடியும் ஒரு தொகுதியைக் கண்டுபிடிப்பது பல IO அல்லது டிஸ்க் அணுகல்களை எடுக்கக்கூடும் ஏனென்றால் இப்போது ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு செல்ல விரும்பினால் அடுத்த தொகுதிக்குச் செல்வதற்கு முன்பு தொகுதிகள் கடந்து செல்ல வேண்டும் இது ஒரு உதாரணம் கோப்பு ஜீப்பிற்கு செல்ல விரும்பினால் இது தொகுதி 9 இல் தொடங்குகிறது அடுத்த தொகுதி இது என்று ஒரு சுட்டிக்காட்டி கொடுக்கப்பட்டுள்ளது 17 பின்னர் அடுத்த தொகுதி 1 ஆகும் எனவே அந்த வழியில் அது 9 இல் தொடங்கி 25 வரை செல்கிறது மற்றும் ஒவ்வொரு தொகுதிக்கும் கிடைத்துள்ளது மற்றும் ஒரு குறியீட்டு கோப்பு தொடரும் அடுத்த தொகுதிக்கு செல்கிறது ஒரு குறிப்பிட்ட கோப்பைத் தேடுவது என்பது இந்த இணைப்புகள் அனைத்தையும் செல்ல வேண்டும் என்பதாகும் இதனால் அணுகல் நேரம் அதிகமாக இருக்கும் எனவே அது இணைக்கப்பட்ட ஒதுக்கீடு ஆகும் மற்றொரு சாத்தியம் குறியீட்டு ஒதுக்கீடு ஆகும் ஒவ்வொரு கோப்பிற்கும் அதன் டேட்டாத் தொகுதிகளுக்கு அதன் சொந்த குறியீட்டு சுட்டிகள் உள்ளன எனவே ஒரு குறியீட்டு தொகுதி உள்ளது இது தொகுதி 1 எந்த டேட்டாத் தொகுதியில் அமைந்துள்ளது என்பதைக் கூறுகிறது இதேபோல் கோப்பின் இரண்டாவது தொகுதி டிஸ்க் எந்த தொகுதியில் இயற்பியல் அமைந்துள்ளது எனவே அந்த வழியில் ஒரு குறியீட்டு அட்டவணையை வைத்திருக்க முடியும் எனவே இந்த குறியீட்டு அட்டவணை இந்த கோப்பு ஜீப்பைப் போலவே இது 19 குறியீட்டுத் தொகுதி என்று கூறப்பட்டுள்ளது கோப்பு ஜீப்பை அணுக வேண்டுமானால் முதலில் இந்த தொகுதி எண் 19 ஐ அணுக வேண்டும் அதை நினைவகத்திற்கு கொண்டு வர வேண்டும் பின்னர் இப்போது இந்த கோப்பு ஜீப்பின் முதல் தொகுதி டிஸ்க் தொகுதி 9 இல் உள்ளது என்று கூறுகிறது இரண்டாவது தொகுதி 16 டிஸ்க்த் தொகுதியில் மூன்றாவது தொகுதி டிஸ்க் தொகுதி 1 இல் உள்ளது எந்தத் தொகுதியை அணுக விரும்புகிறீர்களோ இந்த குறியீட்டு கோப்பைப் பார்த்து அதனுடன் தொடர்புடைய தொகுதி எண்ணைப் பெற்று பின்னர் டிஸ்க்ல் உள்ள தொகுதிக்கு வாருங்கள் எனவே இந்த வழியில் இந்த குறியீட்டு ஒதுக்கீட்டை பயனுள்ளதாக வைத்திருக்க முடியும் இப்போது பெரிய கோப்பிற்கு இந்த குறியீட்டை அதிக எண்ணிக்கையிலான நிலைகளைக் கொண்டிருக்கலாம் இயற்கையாகவே இந்த மல்டிலெவல் இன்டெக்ஸிங்கைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த இணைக்கப்பட்ட திட்டம் மற்றும் பல நிலை அட்டவணைப்படுத்தல் திட்டம் போன்றவற்றை இணைக்க முடியும் இது குறியீட்டு அட்டவணை இணைப்பு தொகுதிகள் 512 மூலம் 511 நுழைவு Q 1 R 1 எனவே Q 1 தொகுதி குறியீட்டு அட்டவணை R 1 இந்த பாணியில் பயன்படுத்தப்படுகிறது R 1 ஐ 512 ஆல் வகுக்கப்படும் எனவே Q 2 மற்றும் R 2 ஐக் கொடுக்கும் Q 2 குறியீட்டு அட்டவணையின் தொகுதிக்கு இடப்பெயர்ச்சியைக் கொடுக்கும் மற்றும் R 2 இறுதி இடப்பெயர்ச்சியைக் கொடுக்கும் அந்த வழியில் பல நிலை குறியீட்டு தொகுதிகள் வைத்திருக்க முடியும் இது பல நிலை அட்டவணைப்படுத்தல் ஆகும் இந்த உயர் மட்டங்களிலிருந்து வரும் மல்டிலெவல் இன்டெக்ஸிங் ஆகும் இது வெளிப்புற குறியீட்டை மட்டுமே தருகிறது இந்த வெளிப்புற குறியீட்டிலிருந்து குறியீட்டு அட்டவணையைப் பெறுவீர்கள் எந்த குறியீட்டு அட்டவணையை தேடுகிறோம் அதனால் அது அணுகப்படும் அங்கிருந்து அது உண்மையான கோப்புக்கு வரும் எனவே இரண்டு குறியீட்டு தொகுதிகளை அணுகுவதன் மூலம் இந்த அணுகல் வேகமாகிறது எனவே உண்மையான கோப்பு தொகுதிக்கு வரலாம் இந்த யூனிக்ஸ் அமைப்பு ஒரு தொகுதிக்கு 4 கிலோபைட்டுகள் 32 பிட் முகவரி ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே இது குறியீட்டுத் தொகுதியின் முதல் 15 சுட்டிகளை கோப்புகளை ஐனோடில் வைத்திருக்கிறது அவற்றில் முதல் 12 நேரடித் தொகுதிகள் அதாவது அவை முதல் 12 டேட்டாத் தொகுதிகளின் முகவரிகளை நேரடியாகக் கொண்டுள்ளன பின்னர் அடுத்த தொகுதி கிடைத்துள்ளது இது யூனிக்ஸ் ஐனோட் அமைப்பு முதலில் சில நேரடித் தொகுதிகள் கிடைத்துள்ளன இந்த சுட்டிக்காட்டி அவை நேரடியாக டேட்டாத் தொகுதிகளைக் கொடுக்கின்றன இந்த தொகுதி இந்த சுட்டிக்காட்டி ஒரு குறியீட்டு தொகுதியின் முகவரியைக் கொடுக்கும் வகையில் அவை திசையில் ஒற்றை மட்டத்தைப் பெற்றுள்ளன அவை உண்மையில் டேட்டாத் தொகுதிகளின் முகவரிகளைக் கொடுக்கும் பின்னர் இரட்டை மறைமுகமாக கிடைத்துள்ளோம் இது ஒரு குறியீட்டுத் தொகுதியான ஒரு தொகுதிக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆனால் அது மற்றொரு குறியீட்டுத் தொகுதியைக் கொடுக்கும் அங்கிருந்து அதைப் பெறுகிறோம் மேலும் மூன்று முறை மறைமுகமாகவும் இருக்க முடியும் இந்த உள்ளீடுகளுக்கு மற்றொரு குறியீட்டு தொகுதிக்கு சுட்டிக்காட்டுவோம் அங்கிருந்து டேட்டா தொகுதிகள் சுட்டிக்காட்டப்படும் இந்த வகை கட்டமைப்பை கொண்டிருக்கலாம் இது சிறியதாக இருக்கும் பெரும்பாலான கோப்புகளுக்கு இந்த மறைமுகத்தை கொண்டிருக்கவில்லை இந்த நேரடி தொகுதிகள் கோப்புக்கு போதுமானதாக இருக்கலாம் உங்களுக்கு பெரிய கோப்பு தேவைப்பட்டால் திசை நிலைகளில் இடமளிக்க தயாராக இருக்க வேண்டும் அல்லது அணுகல் நேரம் அதிகரித்திருக்கலாம் இதனால் ஒற்றை இரட்டை மற்றும் மூன்று மறைமுக கட்டமைப்புகள் பின்னர் செயல்திறன் வாரியாக இரண்டு முறைகளும் சிறந்த கோப்பு அணுகல் வகைகளைப் பொறுத்தது தொடர்ச்சியான மற்றும் சீரற்றவற்றுக்கு சிறந்தது தொடர்ச்சியானவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் சீரற்ற மற்றும் உருவாக்கத்தில் அணுகல் வகை அல்ல உருவாக்கும் நேரத்தில் அணுகல் நேரத்தைச் சொல்ல வேண்டும் பின்னர் மிகவும் சிக்கலானதாக குறியிடப்பட்டுள்ளது ஏனென்றால் பல நிலை குறியீடுகள் இருக்க வேண்டும் அது மற்றொரு சிக்கல் ஒரு டிஸ்க் IO வைச் சேமிக்க இயக்க பாதையில் வழிமுறைகளைச் சேர்ப்பது நியாயமானதே அவை உண்மையில் சில சிறப்பு வகை செயலாக்கத்தைப் பயன்படுத்துகின்றன இந்த டிஸ்க் அணுகல் செய்யப்படும்போது வேறு சில அணுகல்களைச் செய்யலாம் மற்றொரு முக்கியமான பகுதி ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட் இலவச இடத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள் ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட் நான்கு முறைகள் பிட்மேப் முறை இலவச பட்டியல் முறை தொகுத்தல் மற்றும் எண்ணும் முறைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றைப் பற்றி விவாதிப்போம் பிட்மேப் முறை இது அடிப்படையில் நமக்கு ஒரு பிட் திசையன் அல்லது பிட்மேப் கிடைத்துள்ளது அவை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பிட் உள்ளது பிட் 1 க்கு சமமாக இருந்தால் அதாவது தடுப்பு இலவசம் அது 0 க்கு சமமாக இருந்தால் ஆக்கிரமித்துள்ள தொகுதி எனவே தொகுதி எண் கணக்கீடு இதன் மூலம் செய்யப்படுகிறது ஒரு வார்த்தையின் பிட்களின் எண்ணிக்கை 0 மதிப்பு சொற்களின் எண்ணிக்கையால் பெருக்கப்படுகிறது மற்றும் முதல் ஒரு பிட்டின் ஆஃப்செட் இலவசமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதி எண்ணுக்கு வரலாம் இந்த பிட்மாப்பைப் பெற முயற்சிக்கிறீர்கள் என்றால் இதற்கு கூடுதல் இடம் தேவைப்படுகிறது ஏனெனில் தொகுதி அளவு 4 கிலோ பைட் ஆகும் இந்த டிஸ்க் ஸ்பேஸ் அளவு 2 டூ தி பவர் 4 பைட்டுக்கு ஆகும் அத்தகைய தொகுதிகளின் எண்ணிக்கையாக 2 டூ தி பவர் 28 பிட்கள் மற்றும் 4 தொகுதிகளின் அடிப்படையில் கிளஸ்ட்டர் செய்தால் 8 மெகாபைட் நினைவகம் தேவை எனவே தொடர்ச்சியான கோப்புகளுக்கு இது எளிதானது ஆனால் இந்த பிட்மேப் இடம் ஒரு கவலைக்குரியது மற்றொரு வழி இலவச பட்டியல் இலவச தொகுதியின் பட்டியலைப் பராமரிக்கிறோம் எனவே இந்த இலவச பட்டியலின் தலைவர்களைப் பெற்றுள்ளோம் பின்னர் இந்த சுட்டிகள் அனைத்தையும் பெற்றுள்ளோம் இந்த பட்டியலைக் கடந்து செல்வதன் மூலம் கோப்பு முறைமையில் இருக்கும் அடுத்த இலவச தொகுதியைப் பெறலாம் குழுவாக அடுத்த n கழித்தல் 1 இலவச தொகுதிகளின் முகவரியை சேமிக்க இந்த இணைக்கப்பட்ட பட்டியலை மாற்றியமைக்கலாம் பின்னர் அது ஒரு குழுவாக மாறும் பின்னர் அது போன்ற அடுத்த இலவச தொகுதிகளை சுட்டிக்காட்டுகிறது இது ஒரு மாறுபாடு எனவே பெரும்பாலான நேரங்களில் இது இந்த பிட்மேப்பைப் பயன்படுத்துகிறது அல்லது இந்த இணைக்கப்பட்ட அணுகலைப் பயன்படுத்துகிறது எனவே முந்தைய இரண்டு திட்டம் சில அமைப்புகள் அவர்கள் இந்த தொகுத்தல் மற்றும் எண்ணிக்கையைப் பயன்படுத்துவார்கள் இந்த எண்ணிக்கையும் இடம் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு விடுவிக்கப்படுகிறது எனவே இந்த தொடர்ச்சியான ஒதுக்கீடு நீட்டிப்புகள் அல்லது கிளஸ்டரிங் முதல் இலவச தொகுதியின் முகவரியை வைத்திருக்கிறோம் எத்தனை இலவச தொகுதிகள் உள்ளன என்பதைக் கணக்கிடுகிறோம் பின்னர் இலவச இடப்பட்டியலில் முகவரிகள் மற்றும் எண்ணிக்கைகள் உள்ளீடுகள் கிடைத்துள்ளன அந்த வகையில் இலவச பட்டியலை பராமரிக்க முடியும் இதன் மூலம் கோப்பு முறைமையில் இந்த விவாதத்தை முடிக்கிறோம் செகண்டரி ஸ்டோரேஜ் இது ப்ரோக்ராமையும் டேட்டாவையும் சேமிக்கிறது வெவ்வேறு செகண்டரி ஸ்டோரேஜை கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் டிஸ்க் மிகவும் பொதுவான ஒன்றாகும் வெவ்வேறு டிஸ்க் செடியூலிங் கொள்கைகளை கண்டுள்ளோம் இதைத் தவிர்த்து நேரத்தைக் குறைத்தல் அல்லது கோப்பு அமைப்பு ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன ஏனெனில் அமைப்பு நன்றாக இல்லாவிட்டால் டிஸ்க் ஒரு சீரற்ற முறையில் அணுகப்பட வேண்டும் மற்றும் கோப்பு அணுகல் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஏனெனில் இது வெவ்வேறு குழு பயனர்களுக்கான அணுகல் உரிமைகளை வழங்கும்